காலை வணக்கம் நண்பர்களே விங் லோடிங் குறித்த நாம் சொற்பொழிவைத் தொடர்கிறோம் பல்வேறு பணி தேவைகள் பொறுத்து எது போன்ற விங் லோடிங் அளவை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று ஆராய வேண்டும் உங்களுக்கு தெரியும் லிப்ட் மற்றும் லிப்ட் அளவு என்பது விங் ஏரியாவுக்கு விகிதாசாரமாகும் லிப்ட் அளவு என்பது வளிமண்டலத்துடன் பறக்கும் ஒரு விங் வேகத்துடன் விகிதாசாரமாக இருக்கும் அடர்த்தி மற்றும் அங்கிள் ஆப் அட்டாக் தவிர அதற்கு தேவையான வேகம் அல்லது வேகம் இருப்பதை உறுதிப்படுத்த முயற்சிக்கும்போது நாம் அடிப்படையில் த்ருஸ்ட் டு வெயிட் விகிதம் பற்றி சிந்திக்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக உந்துதல் என்பது உங்களுக்கு முடுக்கம் தரும் ஒரு சக்தியாகும் எனவே வேகம் நன்றாக இருப்பதால் கொடுக்கப்பட்ட எடைக்கு மற்ற அளவுருக்கள் மாறிலி என்று வைத்திருக்க அது எவ்வளவு லிப்ட் உருவாக்கும் என்பதைப் பார்க்க முயற்சிக்கிறீர்கள் பரப்பளவு என்ன என்பதைப் பொறுத்தே நினைக்கிறோம் அதனால்தான் எடைக்கும் இறக்கை பகுதிக்கும் இடையிலான விகிதத்தைப் பற்றி விவாதிக்கிறோம் அதாவது விங் லோடிங் முதன்மையாக குருசிங் மற்றும் லாய்டெரிங் பயணத்திற்காக விங் லோடிங்கிற்கான முதல் வெளிப்பாட்டை நாங்கள் பூர்த்தி செய்துள்ளோம் நாங்கள் புறப்படுதல் பற்றி பேசினோம் ஆனால் நான் உறுதியளித்தபடி நாம் புறப்படுவதைப் பற்றி பேசுவோம் புறப்படுவதற்கு விங் லோடிங்க ஏன் தேவை என்பதை இன்னும் விரிவாகக் கூறுகிறேன் CLmax இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய உயர் லிப்ட் சாதனங்களையும் புரிந்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற உயர் லிப்ட் சாதனங்கள் வடிவமைப்பு மற்றும் ஒட்டுமொத்த விமான செயல்திறனில் முக்கிய பங்கு வகிக்கும் அதன் தொடர்ச்சியாய் நாம் திருப்புமுனை விகிதங்களைப் பற்றியும் பேசிக் கொண்டிருந்தோம் உடனடி திருப்புமுனை விகிதங்கள் சரியானவை உடனடி திருப்புமுனை விகிதங்கள் மற்றும் தொடர்ச்சியான திருப்புமுனை விகிதங்கள் குறித்து நாம் சிறிது விவாதித்தோம் நீங்கள் திரும்பும் போதெல்லாம் நீங்கள் எப்படி திரும்புவீர்கள் நான் திரும்ப விரும்பினால் நான் பேங்க செய்ய வேண்டும் பின் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தை பெற அந்த மையவிலக்கு முடுக்கம் உருவாக்க அந்த லிப்ட் சக்தியை நான் பயன்படுத்த வேண்டும் நாம் திருப்புமுனை விகிதங்களைப் பற்றி பேசும்போதெல்லாம் V n வரைபடம் லோடு பாக்டர் மற்றும் வேகத்தின் வரைபடம் ஆகியவற்றை மீண்டும் பார்க்கவும் இது போன்றது மற்றும் இந்த புள்ளியில் மூலை வேகம் என்பது CL க்கு CLMx n என்பது nmax ஆகும் இது தேவைப்படும் வேகம் அதிக லோடு பாக்டர் மற்றும் ஒரு குறிப்பிட்ட வேகத்தின் நன்மையை நீங்கள் பயன்படுத்த விரும்பினால் இந்த வேகத்தை நீங்கள் பராமரிக்கவில்லை என்றால் நீங்கள் இந்த n அதிகபட்சத்தைப் பெற மாட்டீர்கள் அல்லது நீங்கள் சரியாக விரும்பும் முடுக்கத்தை உருவாக்க முடியாது எனவே இதன் பின்புறத்தை உங்கள் மனதில் சரியாக வைத்திருப்பது முக்கியம் இப்போது உடனடி திருப்புமுனை விகிதத்தில் என்ன நடக்கிறது ஒரு நிலையான திருப்புமுனையில் வேகம் நிலையானதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் வேகம் குறைகிறதா அல்லது உயரத்தை இழக்கிறதா என்பது பற்றி நான் கவலைப்படவில்லை இதை எப்படிச் செய்ய முடியும் அது ஏன் முக்கியமானது இங்கே வாருங்கள் நான் மூலையின் வேகத்தைப் பயன்படுத்த விரும்பினால் நான் மூலை வேகத்தை பராமரிக்க வேண்டும் திரும்பி வருகையில் நான் த்ரட்டில் மற்றும் எல்லாவற்றையும் தொடவில்லை நான் ஒரு உடனடி திருப்பத்தை எடுக்கப் போவதால் இழுவை அதிகரிக்கும் எனவே இது வேகத்தைக் குறைக்கும் இது வேகத்தை குறைக்கும் தருணம் நீங்கள் இங்கே இல்லை எனவே நீங்கள் மூலை வேகத்தை சாதகமாகப் பயன்படுத்த முடியாது நீங்கள் ஒரு சண்டைக்கு நாய் சண்டை அல்லது ஒரு விமானத்தைத் துரத்தும் ஒர் போர் சூழ்நிலைக்குச் செல்லும்போது நீங்கள் ஒரு திருப்பத்தை எடுக்கையில் உங்கள் வேகம் மற்றும் உயரத்தை இழக்கிறீர்கள் பிறகு நீங்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கிறீர்கள் எனவே காற்றில் நடக்கும் சண்டையின் பொது நிலையான திருப்ப விகிதம் முக்கியம் பெறுகிறது உடனடி திருப்புமுனை விகிதத்தை நினைவு கூறுகையில் நாம் பார்த்திருக்கிறோம் அதிலிருந்து சாத்தியமான CLmax மற்றும் அங்கிருந்து நாம் ws காணலாம் ஆனால் இந்த CLmax நீங்கள் புறப்படுவதற்கோ அல்லது தரையிறங்குவதற்கோ செல்லும்போது CLmax அல்ல எனவே சாதாரண விமானத்திற்கான ஒரு யோசனையை உங்களுக்கு வழங்குவதற்காக சொல்கிறேன் நீங்கள் ஒரு திருப்பத்தைச் செய்யும்போது எந்த ஃப்லாப்களையும் பயன்படுத்துவதில்லை ஏனெனில் இது இழுவை அதிகரிக்க அதிகரிக்க முற்படும் ஆனால் ஆம் போர் சிறப்பு போர் விமானத்திற்கும் பிளாப்ஸ்க்களும் பயன்படுத்தப்படுகின்றன வழக்கமான CLmax விட சில CLmax பெறுவதற்கும் சில யோசனைகளைப் பெறுவதற்கும் ஒரு சில போர் விமானங்களுக்கு ஃப்லாப்ககளை பயன்படுத்தப்படுகின்றன CLmax 0 6 முதல் 0 8 வரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் போரில் போரிடுவதற்கு ஒற்றை லீடிங் எட்ஜ் பிலாப்ஸ் மற்றும் சிக்கலான விமானத்திற்கான கணக்கீட்டு நோக்கத்திற்காக CLmax 1 0 முதல் 1 5 வரை ஆனால் இந்த வகையான கணக்கீட்டால் மிகப்பெரிய TW தேவைபடுகிறது எனவே இங்கிருந்து நாம் தொடர்ச்சியான திருப்புமுனை விகிதங்களை விரும்புகிறோம் தொடர்ச்சியான திருப்புமுனை விகிதத்தில் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் நான் திரும்ப வேண்டியிருந்தால் அதே நேரத்தில் நான் உயரத்தை அல்லது வேகத்தை குறைக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அதாவது நீடித்த காலத்தில் உந்துதல் ஒரு முக்கிய பங்கை வகிக்க வேண்டும் திருப்புமுனை இது ஒரு போர் காட்சிக்கு முக்கியமானது நான் இப்போது பார்க்க முயற்சித்தால் இதன் அர்த்தம் என்ன நீங்கள் ஒரு குறிப்பிட்ட லோடு பாக்டர்ப் பெறுவதற்காக நீங்கள் எவ்வளவு லிப்ட் உருவாக்க வேண்டும் என்பது உங்களுக்குத் தெரியும் இது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதைப் பொறுத்து நான்கு முதல் 6 g அல்லது 8 g வரை இருக்கலாம் எனவே இங்கிருந்து நான் n எழுத முடியும் இப்போது நீங்கள் எங்காவது மூலை வேகத்தில் இருப்பதால் nmax ஐ n க்கு சமமாக வைத்து நகர்த்த முயற்சிக்கிறீர்கள் என்றால் இது nmax உடன் ஒத்திருக்கிறது இது ஒரு தொடர்புடைய வேகம் எனவே nmax LDmax க்கு LDmax என்பது நமக்குத் தெரியும் நாம் அனைவரும் இதை சமமாக CLCDmax அறிந்திருக்கிறோம் அது CL மதிப்பை ஆக சரிசெய்கிறது அதனால் புரிந்து கொள்ளுங்கள் நாம் போரைப் பற்றி பேசுகிறோம் ஆனால் நான் இங்கே எழுதுகின்றனவை சஃபசோனிக் வேகத்திற்கான சரியான ட்ராக் போலார் மேலும் அந்த போர்கள் பொதுவாக சோனிக் வேகத்தை விட குறைந்த வேகத்தில் செய்யப்படுகின்றன ஒருவேளை வினாடிக்கு 280 மீட்டர் தொலைவில் இருக்கலாம் 300 மீட்டர் ஒரு வினாடிக்கு நீங்கள் விண்ட் டென்னெல் ஆய்வு சோதனைக்குச் சென்று அந்த ட்ராக் போலார் சரியாகப் பெற வேண்டும் எனவே இவை பொருந்தாதவை மற்றும் இங்கே qꝏ என்பது பிரீ ஸ்ட்ரீம் டைனமிக் அழுத்தம் மற்றும் உங்களுக்கு பெரிய n தேவைப்படுவதால் உங்கள் இறக்கை ஏற்றுதல் தேவை குறைகிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள் இது உண்மைதான் ஏனெனில் கீழே செல்ல உங்களுக்கு பெரிய பகுதி தேவை என்று அர்த்தம் அதனால்தான் பெரிய லிப்ட் வரும் ஆனால் உங்கள் உந்துதல் வரம்பு வரும் பெரிய பகுதி என்றால் பெரிய இழுவை என்று பொருள் எனவே இது TWmax க்கு மிகவும் தேவைப்படும் எனவே இந்த மதிப்பு மிகவும் குறைவாக வருவதை நீங்கள் காண்பீர்கள் உண்மையில் அது சாத்தியமா இல்லையா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அல்லது TW மதிப்பை நேர்மாறாக அதிகரிக்க நாம் பிந்தைய பர்னர் அல்லது சூப்பர்சார்ஜரைப் பயன்படுத்தலாம் ஆனால் அது போன்று பணத்தை செலவழிப்பதில் எனக்கு விருப்பமில்லை எனினும் அது திறமையற்றதாக இருக்கட்டும் ஆனால் குறைந்தபட்சம் அது செயல்திறனை செய்கிறது எனவே இந்த கேள்விகளை நீங்கள் எப்போது சரியாக ஒருங்கிணைக்க முயற்சிக்கிறீர்கள் என்று கேட்கப்படும் அதைப் பார்ப்பதற்கான மற்றொரு வழி உள்ளது அது மிகவும் யதார்த்தமானது அதுவும் பின்பற்றப்படுகிறது எனவே தொடர்ச்சியான திருப்புமுனை வீதத்தை நான் கூறும்போது இழுவைக்கு சமமான உந்துதலைக் கருதுகிறேன் ஆனால் வேகம் குறைவதை நான் விரும்பவில்லை ஏனென்றால் நான் ஒரு குறிப்பிட்ட மூலை வேகத்தில் பறக்க முடியாது மேலும் நான் நிர்ணயிக்கப்பட்ட மூலை வேகத்தில் பறக்கவில்லை என்றால் நான் nmax மற்றும் CLmax அல்லது nmax ஐ அதிகபட்ச லோடு பாக்டர்யைப் பயன்படுத்தி சேர்க்க முடியாது எனவே நான் இதைச் செய்தால் நான் சொன்னது சரிதான் அது எங்கிருந்து வந்தது என்பது உங்களுக்குத் தெரியும் இந்த பகுதியை நீங்கள் எளிதாகப் பெறலாம் ஏனெனில் L nW மற்றும் இழுவின் இந்த பகுதி KCL2 ஆகும் எனவே நீங்கள் மாற்றாக இந்த சமன்பாட்டைப் பெறுவீர்கள் எனவே நான் பெறுகிறேன் இது WS இல் இருபடி ஆகிறது எனவே அதை தீர்க்கும்போது நாம் பெறுவோம் இளைஞர்கள் தயவுசெய்து இந்த வெளிப்பாட்டை நீங்களாய் இங்கிருந்து பெற வேண்டும் இது W S இருபடியாய் உள்ளது எனவே நீங்கள் WS ஐ கண்டுபிடிக்கலாம் இங்கே முக்கியமானது என்னவென்றால் இறக்கை ஏற்றுதல் எதுவாக இருந்தாலும் இந்த வெளிப்பாட்டின் உண்மையான அர்த்தத்தை உருவாக்க நீங்கள் T W ஐ தேர்ந்தெடுக்க வேண்டும் B2 4AC ≥ 0 இறக்கை ஏற்றுவதைப் பொருட்படுத்தாமல் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் இந்த எண்ணோடு ஒரு உணர்வு இருக்க வேண்டும் நீங்கள் எப்போதுமே n ஐ 2 தானா என்பதை நீங்கள் எப்போதுமே பார்க்கனும் இந்த மதிப்பு CD 2 முதல் 2 வழக்கமான மதிப்பு எதுவுமில்லை 0 02π விகித விகிதத்தால் வகுக்கப்படுவதைச் சொல்லலாம் மற்றும் 0 6 ஆக நான் மதிப்பை எடுத்துக்கொள்கிறேன் எனவே லோடு பாக்டர் ஒரு குறிப்பிட்ட மதிப்புக்கு இறக்கை ஏற்றுதல் உரிமையைப் பொருட்படுத்தாமல் தேவைப்படும் T W min என்ன என்பது பற்றிய ஒரு தோராயமான யோசனையை இது எனக்குத் தரும் அதுதான் இணைப்பு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றாலும் n இன் வெவ்வேறு மதிப்புகளுக்கு TW இந்த நிலையை பூர்த்தி செய்கிறது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவே நீங்கள் வடிவமைக்கும்போது இதை சரிபார்க்க வேண்டும் மற்றும் வடிவமைப்பு கட்டத்தில் நீங்கள் CD0 𝐴𝑅 மற்றும் e இன் சில யதார்த்தமான மதிப்பை எடுக்க வேண்டும் அதனால்தான் தொகுப்பு புள்ளிவிவர தரவுகளிலிருந்து வருகிறது மேலும் நீங்கள் ஒரு கோணத்தில் பறக்கிறீர்கள் என்றால் கொஞ்சம் அதிகமாகத் தாக்கவும் பிற கணக்கீடுகளுக்கு நீங்கள் எடுத்த மதிப்பு எதுவாக இருந்தாலும் அதை முப்பது சதவிகிதம் குறைக்கவும் இது ஒரு நல்ல வழிகாட்டுதலாகும் நீங்கள் பயிற்சி செய்யும்போது இந்த கருத்தாக்கங்களைப் பயன்படுத்துவீர்கள் தேவைப்படும் இடத்தில் சரியா இதன் மூலம் அந்த புரிதல்களை நாம் எவ்வாறு ஒருங்கிணைக்கப் போகிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் உங்களுக்கு இந்த புரிதல் இல்லையென்றால் தொகுப்பு மிகவும் கடினமாகிறது அதனால்தான் நான் இதற்காக நேரத்தை செலவிடுகிறேன் நீங்கள் ஒரு சொற்பொழிவாகவே வழங்கி போகிறீர்கள் என்று என் நண்பர் ஒருவர் புகார் கூறினார் நீங்கள் எப்போது ஒருங்கிணைக்கப் போகிறீர்கள் என்றார் என் பதில் மிகவும் எளிது ஒலிம்பிக் போட்டிக்கும் நீங்கள் செல்வதற்கு முன் நீங்கள் வீட்டில் பயிற்சி செய்ய வேண்டும் பயிற்சியின் போது நீங்கள் வியர்க்க வேண்டும் இதனால் நீங்கள் வெற்றியின் போது புன்னகைக்க முடியும் மேலும் இதை இளைஞர்கள் பின்பற்ற வேண்டும் என்று நான் நம்புகிறேன் அதற்காக நான் பங்களிக்க முயற்சிக்கிறேன் நாங்கள் இப்போது ஏறும் வீதத்தையும் சறுக்கு வீதத்தையும் பார்வையிடுவோம் அது உங்களுக்கு அந்த தலைப்பை தருகிறது நீங்கள் ஏறும் போது நம் மனதில் வர வேண்டிய 2 விஷயங்கள் உள்ளன ஒன்று ஏறும் கோணம் மற்றும் மற்றொன்று ஏறும் வீதம் அது V வேகத்தில் ஏறினால் Vsinγ என்பது ஏறும் வீதமாகும் என்று நமக்குத் தெரியும் FAA EASA மற்றும் DGCA போன்ற விமான அதிகாரிகளால் பரிந்துரைக்கப்பட்ட வெவ்வேறு மதிப்புகளை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம் இது குறித்து நீங்கள் தெளிவுபடுத்திய பின் நீங்கள் ஒரு வடிவமைப்பிற்கு வரலாம் நாங்கள் இப்போது அந்த விவரக்குறிப்புகள் அனைத்தையும் பற்றிய ஒரு சொற்பொழிவுக்குச் செல்வோம் அது முக்கியமானது ஏனென்றால் அந்த ஒழுங்குமுறை விவரக்குறிப்புகளை நீங்கள் பின்பற்றாவிட்டால் உங்களுக்கு வான்மைத்தன்மை சான்றிதழ் அல்லது பாதுகாப்பு சான்றிதழ் கிடைக்காது எனவே இந்த அடிப்படைகள் தெளிவாகத் தெரிந்தவுடன் அதைப் பார்ப்போம் மற்றொரு சொல் பயன்படுத்தப்படுகிறது இந்த ஏறுதல் சாய்வை பொதுவாக நீங்கள் பார்த்தால் நான் ஏறுவதற்கு எழுதுகிறேனா என்று ஒரு நிலையான ஏற்றம் ஏற்பட உங்களிடம் sin y யின் பொருள் என்ன என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அங்கே y என்பது விமான பாதை கோணம் இப்போது நான் இந்த வெளிப்பாட்டைப் பயன்படுத்தினால் என்னால் எழுத முடியும் நான் எதையும் சரியாக செய்யவில்லை எனவே நான் எழுதலாம் எனது இளம் நண்பர்களை நான் மீண்டும் சொல்கிறேன் எங்காவது தவறு நடந்தால் இந்த வெளிப்பாட்டைப் பெறும்போது எனக்குத் தெரிவிக்கவும் மன்றத்தில் எழுதுங்கள் எனவே WS ஐப் பயன்படுத்தி வெளிப்படுத்தியுள்ளனர் இப்போது நான் அந்த சமன்பாட்டிற்குச் சென்று அங்கு DW ஐ மாற்றி சில மறுசீரமைப்புகளைச் செய்து WS என்ற வெளிப்பாட்டைக் கண்டுபிடிகலாம் இங்கே இந்த வெளிப்பாட்டை நீங்கள் மீண்டும் பார்த்தால் இது WS இன் யதார்த்தமான மதிப்பைக் கொண்டிருக்க வேண்டும் இதன் பொருள் இந்த பாகுபாடு 0 ஐ விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் இல்லையெனில் மதிப்பு உண்மையற்றது கற்பனையானது எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் நீங்கள் பெறும் நிலை என்ன ஒரு வடிவமைப்பாளர் இந்த மிக முக்கியமான தகவலைப் பெற முயற்சிப்பார் எனவே நீங்கள் அதை வைத்து கூற முடியும் நீங்கள் இங்கு பெறும் செய்தி என்ன மறந்துவிடாதீர்கள் நீங்கள் சரியாக ஏறுவதைப் பற்றி பேசுகிறீர்கள் ஏறுதல் என்றால் G எனவே G இன் ஒரு குறிப்பிட்ட மதிப்புக்கு நீங்கள் விரும்பும் ஏறும் வீதத்திற்கு அந்த எண்ணை இங்கே மாற்றவும் பின்னர் TW இந்த நிலையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எடுத்துக்காட்டாக TW என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் விரிவாக்க விரும்பினால் ஏறுதல் கோணத்திற்கு sinγ தவிர வேறொன்றுமில்லை γ மற்றும் 10 டிகிரிக்கு சமம் என்று சொல்லலாம் ஜி மதிப்பு 10 இன் சைன் மற்றும் மதிப்பு சுமார் 10 57 அல்லது இது 16 ஆகும் எனவே அது 0 1 10 57 3 என்றால் தோராயமாக 16 0 16 தோராயமான மதிப்பு எனவே அந்த மதிப்பு நீங்கள் அதை இங்கே வைக்க வேண்டும் ஏரோடைனமிக் டெரிவேடிவ்கள் மற்றும் அவற்றின் மதிப்புகளை இங்கே வைக்கவும் CD0 AR 8 அல்லது 7 மற்றும் e 0 7 ஆக இருக்கும் எனவே G இன் மதிப்பால் கொடுக்கப்பட்ட ஏறும் வீதத்தைக் கொண்டிருப்பதற்கு TW என்ன தேவை என்ற நிபந்தனையைப் பெறுவோம் கிளைடிங் பற்றிய தகவல்களை நான் விரிவுபடுத்த விரும்பினால் ஒருமுறை நாம் சறுக்குகிறோம் என்றால் எந்தவிதமான உந்துதலும் இல்லை எனவே அந்த வெளிப்பாட்டில் நான் எழுதியது எதுவாக இருந்தாலும் TW ஐ 0 க்கு சமமாக வைக்கவும் ஆகவே இந்த வெளிப்பாட்டிலிருந்தே சறுக்குவதற்கு என்ன வகையான WS தேவைப்படுகிறது என்பதை இது உங்களுக்குத் தரும் சறுக்குவதற்கு சறுக்கும் போது எந்தவிதமான உந்துதலும் இல்லாததால் TW ஐ 0 க்கு சமமாக வைக்கிறீர்கள் எனவே WS மற்றும் அதிகபட்ச உச்சவரம்பு ஆகியவற்றைப் பெறுவதற்கு அந்த முந்தைய வெளிப்பாட்டைப் பயன்படுத்தலாம் உச்சவரம்பு என்பது உயரத்தின் உயரம் 0 என்ற உயரத்தை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் நாங்கள் பொதுவாக சேவை உச்சவரம்புடன் வேலை செய்கிறோம் ஏறும் அதிகபட்ச விகிதம் நிமிடத்திற்கு நூறு அடி நீங்கள் அதை ஒரு பொருத்தமான அலகுக்கு மாற்றி பின்னர் G ஐ 0 க்கு சமமாக வைக்கவும் ஏனெனில் முழுமையான உச்சவரம்பில் ஏறும் விகிதம் 0 ஆக இருக்கும் முழுமையான உச்சவரம்புக்கு G ஐ 0 க்கு சமமாக வைத்து வெளிப்பாட்டைப் பெறுங்கள் அந்த நிலையில் TW வைப்பதன் மூலம் அது அந்த உயரத்தில் இருப்பதால் உந்துதல் என்ன எடை என்ன எனவே முழுமையான உச்சவரம்புக்கு G உடன் 0 உடன் சமமான வெளிப்பாடு ஏனெனில் G 0 என்றால் ஏறும் விகிதம் 0 ஆகும் ஆனால் நீங்கள் சேவை உச்சவரம்புக்கு செல்ல விரும்பினால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அதே வெளிப்பாடு அந்த வெளிப்பாட்டை எழுத அனுமதிக்கிறேன் எனவே நீங்கள் அதைப் பின்பற்ற முடியும் எனவே நான் மீண்டும் சொல்கிறேன் கிளைடிங்கிற்கான இறக்கை ஏற்றுதல் என்ன என்பதை நான் கண்டுபிடிக்க விரும்பினால் நான் இந்த வெளிப்பாடு அல்லது சறுக்குதலைப் பயன்படுத்தலாம் மற்றும் TW என்பது 0 ஆகும் ஏனெனில் நான் எந்த உந்துதலையும் பயன்படுத்தவில்லை WS இன் வெளிப்பாட்டை இதன் மூலம் பயன்படுத்தலாம் இந்த வெளிப்பாட்டில் TW ஐ 0 க்கு சமமாக வைக்கிறது இப்போது நீங்கள் உச்சவரம்புக்கு செல்ல விரும்பினால் ஏறும் விகிதம் நிமிடத்திற்கு 100 அடி என்று சொல்லலாம் இது நான் பேசும் சேவை உச்சவரம்பு பின்னர் G க்கு சமமான மதிப்பை நான் கண்டுபிடிக்க வேண்டும் G என்றால் என்ன G என்பது கிடைமட்ட வேகத்தின் horizontal velocity மற்றும் செங்குத்து வேகத்தின் விகிதமாகும் நீங்கள் இதைப் பார்த்தால் இது V மற்றும் இது γ இது Vsinγ மற்றும் இது tanγ என்பது கிடைமட்ட திசைவேகத்தால் செங்குத்து வேகத்தை வகுத்தால் கிடைப்பது மற்றும் நீங்கள் சைன் காமா செங்குத்துக்கு சமமாக மொத்த வேகத்தின் வேகம் இருப்பதைக் காணலாம் மற்றும் உங்கள் G என்ன G ஒன்றும் இல்லை இது Vv என்றால் என்ன Vv என்பது ஏறும் வீதம்

எனவே நான் ஒரு நிமிடத்திற்கு நூறு அடியுடன் ஒரு சேவை உச்சவரம்புக்குச் சென்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் முதலில் அந்த நிமிடத்திற்கு 100 அடிகளை செங்குத்து திசைவேகமாக மாற்றுவேன் அது ஏறும் வீதமாகும் எனவே G இன் மதிப்பான சைன் காமாவின் மதிப்பைப் பெற நான் எந்த வேகத்தில் அதைப் பிரிக்கப் போகிறேன் என்று இப்போது எனக்குத் தெரியும் நான் அதை இங்கே மாற்றுகிறேன் அந்த சுற்றிருக்கும் நிலைக்கு TW என்ன என்பதை நான் இங்கே வைத்திருந்தேன் இப்போது நான் பெறுகிறேன் நீங்கள் விரும்பும் எந்தவொரு அளவிலும் சேவை உச்சவரம்பின் WS ஏனெனில் சேவை உச்சவரம்பு என்பது ஏறும் விகிதம் நிமிடத்திற்கு நூறு அடியாக மாறும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்கிறீர்களா எனவே அந்த உயர பகுதி TW சுற்றிருக்கும் நிலைமைகள் மற்றும் CD0 ஆகியவற்றால் கவனிக்கப்படுகிறது ஏனெனில் ரெனால்ட்ஸ் எண் வேறுபட்டதாக இருக்கும் எனவே இந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த வெளிப்பாட்டில் உள்ளடக்கப்பட்டிருக்கும் சரியான இறக்கை ஏற்றுதல் மதிப்புகளைப் பெற நீங்கள் அதை கவனமாகப் பயன்படுத்த வேண்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் CD0 ஒரு விவரக்குறிப்புக் கண்ணோட்டத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது நான் முடிப்பதற்க்குள் இன்னும் கொஞ்சம் சொல்லுவேன் நீங்கள் வடிவமைப்பது இரட்டை என்ஜின் விமானம் என்று கொள்ளுங்கள் ஒரு என்ஜின் செயலிழக்க வாய்ப்புள்ளது ஆனால் ரௌடெர் பயன்படுத்தி நீங்கள் ஆச்சரியமான தருணத்தை கட்டுப்படுத்த முடியும் ஆனால் ஒரு பாதுகாப்புக் கண்ணோட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட விகிதத்துடன் கூட ஏறும் விகிதம் உள்ளதால் இயந்திரம் தோல்வியுற்றது லெண்டிங் கியர் பழுதடைந்ததால் ட்ராக் அதிகரிப்பு இருக்கும் எனவே அது ஏறும் வீதத்தை மாற்றிவிடும் ஏனெனில் ஏறும் வீதம் தேவைப்படும் சக்தி என்பதை நீங்கள் அறிவீர்கள் மேலும் எந்த சக்தி கிடைத்தாலும் இது அதிகப்படியான சக்தி எனவே லேண்டிங் கியர் வெளியே வந்தவுடன் உங்கள் இழுவை அதிகரிக்கிறது லேண்டிங் கியரின் வெளியே இருத்தால் CD0 மதிப்பு அதிகரிக்கும் நீங்கள் ஏறும் போது பிலாப்ஸ் வைத்தால் அதாவது இந்த லெண்டிங் கியர் க்கு அத்துடன் CD0 அதிகரிக்கும் இந்த அதிகரிப்பை சுத்தமான விமானத்துடன் ஒப்பிடுகிறேன் எனவே இந்த சிறகு ஏற்றுதல் மற்றும் அனைத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்கும்போது CD0 இன் மதிப்பை நாம் மிகவும் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் டேக்ஆஃப் பிலாப்ஸ் அமைப்பிற்காக ஒரு CD0 0 02 ஆக அதிகரிக்கும் போது தற்காலிக எண் எடுக்கப்படுகிறது மற்றும் பொதுவாக 5 சதவிகிதம் குறைகிறது மற்றும் பிலாப்ஸ் அமைப்பை தரையிறக்குவது அதிகபட்சம் ஏனெனில் இது இழுவை அதிகரிக்க வேண்டும் என விரும்புகிறோம் எனவே அந்த நேரத்தில் CD0 அளவு 0 05 முதல் 0 07 வரை அதிகரிக்கப்பட்டு 10 சதவிகிதம் குறைக்கப்பட்டாலும் நாம் ஆச்சரியப்பட மாட்டோம் எனவே இவை 0 05 முதல் 0 07 வரை வடிவமைப்பாளர் தெரிந்து கொள்ள வேண்டிய சில எண்கள் இவை எனவே கருத்தியல் வடிவமைப்பில் அவர் இதை கவனித்துக்கொள்கிறார் பொதுவாக உள்ளிழுக்கும் லேண்டிங் கியர் என்பது நீங்கள் வெளியேற்றும் வகையாகும் என்னிடம் 0 02 க்கு சமமான CD0 இன் சுத்தமான விமானம் உள்ளது மற்றும் நான் லேண்டிங் கியரை வெளியே வைக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள்CD0 0 02 ஆக அதிகரிக்கக்கூடும் அவை உண்மையில் கணிசமானவை எனவே இந்த விஷயங்களை நாம் கட்டமைக்க முயற்சிக்கும் முன் நம் மனதில் அவற்றை வைத்திருக்க வேண்டும் இந்த விரிவுரைகள் ஒரு வடிவமைப்பாளர் எதைப் பார்க்க வேண்டும் என்பது பற்றிய ஒரு யோசனையை உங்களுக்குத் தரும் அவர் சில அடிப்படை அளவுருக்களைப் பெற முயற்சிக்கும்போது தவிர்க்க முடியாத சில அமைப்புகளை அவை எவ்வாறு உணர்திறன் கொண்டிருக்கின்றன விமானத்திற்கான லெண்டிங் கியரை நீங்கள் தவிர்க்க முடியாது என்பன நீங்கள் உண்மையில் தீர்க்கும்போது தான் ஒரு குறிப்பிட்ட விமானத்திற்கான சிக்கல் தெரியும் அது எவ்வளவு சரியாக அதிகரித்துள்ளது என்பதைப் பார்ப்போம் ஒருவேளை நமக்கு ஹன்சா 3 விமானத்திற்க்கு தரவு தேவை என்றால் அதில் கிடைக்கக்கூடிய எந்த தரவையும் பயன்படுத்தவோம் எனவே இந்த புரிதலுடன் நம்மை நாம் மொத்த வழக்கிற்கும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் மிக்க நன்றி